எனவே நான் ஒரு தட்டையான தட்டு எடுக்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் அது ஒரு எல்லை அடுக்காக இருக்கும் என்று நான் கூறினேன் எனவே உந்த எல்லை அடுக்கைப் பார்ப்போம் இது உங்கள் திரவ இயக்கவியல் பாடத்தில் மிகவும் விரிவாகக் கையாளப்பட்டுள்ளது எனவே நான் சுருக்கமாக கோடிட்டுக் காட்டுகிறேன் உந்த எல்லை அடுக்கின் அனைத்து அம்சங்களையும் விளக்கும் விவரங்களுக்குச் செல்லமாட்டேன் எனவே என்ன நடக்கிறது என்றால் திரவம் இந்த பொருளைக் கடந்து செல்கிறது எனவே இலவச ஓடை வேகம் முடிவிலி என்று சொல்லலாம் எனவே திடீரென்று y0 மற்றும் x0 சமமான திரவம் இங்கே இந்த இடத்தில் திடீரென ஓய்வெடுக்கும் எனவே ஆனால் தொடர்ச்சியின் காரணமாக இது ஒரு தொடர்ச்சியான ஸ்ட்ரீம் என்பதை நினைவில் கொள்க எனவே இங்கு தங்கியிருக்கும் திரவம் இப்போது நாம் இங்கு ஒரு திரவத் துகளை எடுத்துக் கொண்டால் அதற்கு மேலே பாய்ந்த திரவத் துகளைத் தாமதப்படுத்தப் போகிறது எனவே அந்த திரவத் துகள் முடிவிலி வேகத்தில் நகரும் தட்டையான தட்டு மூலம் உணரப்படுகிறது ஆனால் அது தட்டையான தட்டைப் பார்த்தவுடன் அதன் கீழே உள்ள திரவத் துகள்கள் ஓய்வெடுக்கின்றன எனவே இப்போது தொடர்ச்சியின் காரணமாக அது உண்மையில் மேலே வைக்கப்பட்டுள்ள திரவத் துகள்களைத் தாமதப்படுத்தப் போகிறது எனவே நீங்கள் இங்கே ஒரு எல்லை அடுக்கில் வேக சாய்வை மற்றும் திசைவேக சுயவிவரத்தை பார்க்க போகிறீர்கள் எனவே இது எல்லை அடுக்கு எனவே du u x கூறு வேகம் என்றால் எனவே du dy ஆனது 0 க்கு சமமாக இல்லை எனவே y க்கு 0 d u d y என்பது 0 ஆகும் ஏனெனில் இது ஒரு தட்டையான திசைவேக சுயவிவரம் என்று நாங்கள் கருதுகிறோம் எனவே ஒவ்வொரு திரவத் துகளின் திசைவேகமும் உண்மையில் ஒரே மாதிரியாக இருக்கும் எனவே y திசையில் சாய்வு இல்லை ஆனால் அது தட்டையான தட்டைப் பார்த்தவுடன் இப்போது திடீரென்று y திசையில் ஒரு சாய்வு இருக்கப் போகிறது x 0 ஐ விட குறைவாக உள்ளது எனவே x 0 க்கும் குறைவான x க்கு x கூறு வேகத்தின் சாய்வு y திசையில் இருக்கும் அது 0 சாய்வு ஆனால் x 0 ஐ விட அதிகமாக இருக்கும் போது ஒரு வரையறுக்கப்பட்ட சாய்வு இருக்கும் அது திரவ துகள்கள் ஆகும் மேற்பரப்பில் உள்ளது அவை ஓய்விற்கு வந்துவிட்டன மற்றும் தொடர்ச்சியின் காரணமாக அவை மேலே உள்ள திரவத் துகள்களை சரி செய்கின்றன மாணவர் திரவம் இல்லை இது ஒரு பிசுபிசுப்பான வெட்டு உள்ளது என்பது உண்மைதான் நாம் விரைவில் வெட்டு அழுத்தத்தைப் பற்றி பேசப் போகிறோம் ஆனால் அது பிசுபிசுப்பான விளைவுகளைக் கொண்டுள்ளது என்பதை நினைவில் கொள்க இப்போது என்ன நடக்கிறது என்றால் பிசுபிசுப்பு விளைவு காரணமாக சாய்வு இரு திசைகளிலும் வரப் போகிறது என்பதை நீங்கள் காண்பீர்கள் ஏன் பின்னடைகிறது ஏனென்றால் ஒரு திட்டவட்டமான பாகுத்தன்மை இருப்பதால் நீங்கள் ஒரு திரவ துகள் ஓய்வில் இருக்கும்போது மற்ற திரவ துகள் இப்போது ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் பாய முயற்சிக்கிறது ஆனால் அது போகிறது ஏனெனில் பிசுபிசுப்பு சரியான ஒரு பின்னடைவை வழங்குகின்றன மாணவர் ஆனால் அது தொடர்ச்சியாக இல்லாவிட்டால் சரி மாணவர்திரவம் பிசுபிசுப்பு இல்லாதது என்று நீங்கள் கருதினால் மாணவர் ஆனால் இருக்கிறது ஆனால் பிசுபிசுப்பு இல்லாத திரவம் இருக்கிறதா மாணவர் இது அர்த்தமற்றது ஏனென்றால் எல்லையில் பிசுபிசுப்பு சக்திகள் உள்ளன அவை பாகுத்தன்மை மிகவும் சிறியதாக இருந்தாலும் கூட ஆதிக்கம் செலுத்துகின்றன மாணவர் எல்லையில் முகப்பில் இல்லை மன்னிக்கவும் மாணவர் இடைமுகத்தில் அது இல்லை எல்லை அடுக்கில் ஏன் பிசுபிசுப்பு சக்திகள் இல்லை மாணவர் பிசுபிசுப்பு சக்திகள் சக்திகள் மூலக்கூறு ஆம் எனவே நான் இங்கே ஒரு பகுதியை எடுத்துக்கொள்கிறேன் மாணவர் வெளியே இல்லை இதோ 0 மாணவன் அதுதான் இடைமுகத்தின் எல்லையில் அது 0 ஆகும் ஆனால் நாம் எல்லை அடுக்கு பின்னடைவு பற்றி பேசுகிறோம் எனவே நாம் இங்கு இருக்கும் தனிமத்தைப் பற்றி பேசுகிறோம் அதாவது இந்த உறுப்பு கொள்கையளவில் மேற்பரப்புக்கு மிக நெருக்கமாக இருக்கலாம் மேற்பரப்புடன் தொடர்பில் இருக்கும் அந்த திரவத் துகளின் மோனோலேயர் மட்டும் பூஜ்ஜியத்தைக் கொண்டிருப்பது முக்கியமல்ல மேலும் வேகம் வேறுபட்டிருப்பதால் பாகுத்தன்மை இப்போது போகிறது பிசுபிசுப்பு விசைகள் திரவத்தை அதன் மேலே அதே வேகத்தில் பாயாமல் தடுக்கப் போகிறது ஏனெனில் பிசுபிசுப்பு சக்திகள் ஒரு பங்கைக் கொண்டிருப்பதால் வேகம் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது ஆனால் தொடர்ச்சி இல்லை என்றால் அது எல்லை அடுக்கு வரை பரவப் போவதில்லை எனவே திரவ ஓட்டம் தொடர்ச்சியாக இருப்பதால் சாய்வு எல்லை அடுக்கு வரை அனைத்து வழிகளிலும் பரவுகிறது மற்றபடி பிரசாரம் செய்யப் போவதில்லை எனவே தொடர்ச்சி என்பது இங்கே ஒரு முக்கியமான அனுமானம் அமைப்பு தொடர்ச்சியாக இல்லாவிட்டால் எல்லாமே மோனோலேயரில் செயலிழந்துவிடும் எனவே இது மிகவும் முக்கியமானது தொடர்ச்சி இங்கே ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் இந்த சாய்வு காரணமாக தொடர்ச்சி சமன்பாட்டின் காரணமாக நீங்கள் x திசையில் ஒரு சாய்வையும் பெறுவீர்கள் அதை இன்னும் சிறிது நேரத்தில் பார்க்கப் போகிறோம் எனவே இப்போது இந்த தடிமன் எல்லை அடுக்கு தடிமன் என்று அழைக்கப்படுகிறது இது வெளிப்படையாக நிலையின் செயல்பாடு எனவே எல்லை அடுக்கு தடிமன் ஒரு வரையறை என்பதை நினைவில் கொள்க எனவே எல்லை அடுக்கு தடிமன் என வரையறுக்கப்படுகிறது எல்லை அடுக்கு தடிமன் அந்த இடம் என வரையறுக்கப்படும் இடம் எனவே டெல்டா என்பது எந்த x இடத்திலும் உள்ள எல்லை அடுக்கின் உயரம் எனவே டெல்டா xல் உள்ள u இன்ஃபினிட்டியின் 0 99 மடங்குக்கு சமம் எனவே 99 சதவீத ஆற்றல் போக்குவரத்து ஏற்கனவே கணக்கிடப்பட்டுள்ளது இது எல்லை அடுக்கு தடிமன் என்று அழைக்கப்படுகிறது பின்னர் உங்களிடம் முழுமையாக வளர்ந்த ஆற்றல் என்று ஒன்று உள்ளது முழுமையாக வளர்ந்த ஆற்றல் என்றால் என்ன முழுமையாக வளர்ச்சியடைந்த ஆற்றலை எப்படி அடையாளம் காண்பது அது என்ன அர்த்தம் உனக்கு திரவ இயக்கவியல் கற்பித்திருக்க வேண்டும் மாணவர் எல்லை அடுக்கு எனவே இது x1 என்ற இடத்தில் நீங்கள் இப்போது பார்க்கும் சுயவிவரம் இது என்று வைத்துக்கொள்வோம் இது x1 இல் x1 என்று வைத்துக்கொள்வோம் அல்லது x1 ஐ விட பெரிய x இல் சொல்லலாம் நீங்கள் சுயவிவரம் dudx0 என்று பார்ப்பீர்கள் இப்போது அதன் அர்த்தம் என்ன எனவே இந்த தட்டையான தட்டை நான் இங்கே பெரிதாக்குகிறேன் என்று வைத்துக்கொள்வோம் சில இடத்தில் என்ன நடக்கிறது என்றால் உங்களிடம் ஒரு வேக விவரக்குறிப்பு இருக்கும் ஆனால் சுயவிவரம் பராமரிக்கப்படும் எனவே அந்த இடத்தில் திரவத்தின் வேகம் என்ன என்பதை இந்த அம்பு தூரம் சொல்கிறது எனவே y திசையில் உள்ள திரவத் துகள்கள் ஒவ்வொன்றின் தீவிரம் அல்லது வேகம் உண்மையில் எந்த x திசையில் சென்றாலும் பராமரிக்கப்படும் எனவே அதாவது y இன் வேக விவரக்குறிப்பு u எனவே நான் இதை u1 என அழைத்தால் அது x1 திசையில் உள்ள திசைவேக சுயவிவரமாகும் x1 மற்றும் இது x2 என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் திசைவேக சுயவிவரம் தொடர்ந்து அப்படியே இருக்கும் அதாவது எல்லை அடுக்கு தடிமன் x1 இருப்பிடத்திற்குப் பிறகு இதை நினைவூட்டும் எனவே இந்த ஆற்றல்தான் முழு வளர்ச்சியடைந்த ஆற்றல் என்று அழைக்கப்படுகிறது எனவே முன்பு இருந்த ஆற்றல் வளரும் ஆற்றல் என்றும் x1க்குப் பிறகு முழு வளர்ச்சியடைந்த ஆற்றல் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே அது உராய்வு குணகம் எனவே இது தட்டையான தட்டுக்கும் திரவத்திற்கும் இடையிலான இடைமுகத்தில் இருக்கும் வெட்டு அழுத்தத்தை வகைப்படுத்துகிறது எனவே அது க்கு சமமாக இருக்கும் எனவே உராய்வு குணகம் 2 ஆல் வகுக்கப்படுகிறது எனவே உராய்வு குணகம் வெட்டு அழுத்தமானது பாகுத்தன்மையால் வழங்கப்படுகிறது எனவே இப்போது வேக எல்லை அடுக்குக்கு மிகவும் ஒத்திருக்கிறது எல்லை அடுக்கில் வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்தை நாம் வகைப்படுத்த விரும்பினால் இந்த இரண்டு கட்டங்களின் இடைமுகத்தின் அருகே அனைத்து போக்குவரத்தையும் கட்டுப்படுத்தும் எல்லை அடுக்கு இது என்பதை நினைவில் கொள்க எனவே வெப்ப எல்லை அடுக்கு என்று ஒன்று இருக்க வேண்டும் இடைமுகத்திற்கு மிக அருகில் ஒரு வெப்ப எல்லை அடுக்கு இருக்கும் எனவே தட்டையான தட்டின் வெப்பநிலை என்றால் Ts என்றும் ஃப்ரீ ஸ்ட்ரீம் திரவத்தின் வெப்பநிலை T∞ என்றும் வைத்துக்கொள்வோம் இப்போது ஒரு எல்லை அடுக்கு இருக்கும் எனவே அது வெப்ப எல்லை அடுக்கு Ts ∞யை விட பெரியது என்று நான் கருதினால் வெப்பநிலை விவரம் என்னவாக இருக்கும் எனவே T∞ என்பது எல்லை அடுக்குக்கு மேல் இருக்கும் ஃப்ரீ ஸ்ட்ரீம் திரவத்தின் வெப்பநிலையாகும் எனவே வெப்பநிலை விவரம் இந்த மேற்பரப்பிற்கு அருகில் இருக்கும் திரவ துகள்கள் அந்த தட்டையான தட்டுடன் சமநிலையை விரைவாக அடையும் மற்றும் அதன் வெப்பநிலை தட்டையான தட்டின் வெப்பநிலைக்கு மிக நெருக்கமாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் எனவே எல்லை அடுக்கு வரை வெப்பநிலை படிப்படியாகக் குறையும் எனவே நீங்கள் எதிர்பார்க்கும் வெப்பநிலை விவரம் இதுதான் மேலும் இதேபோல் நீங்கள் இதை வெவ்வேறு இடங்களில் வரையலாம் எனவே ஒருவர் வெப்ப எல்லை அடுக்கு தடிமன் வரையறுக்க முடியும் எனவே இந்த உயரம் வெப்ப எல்லை அடுக்கு தடிமன் என்று அழைக்கப்படுகிறது இது மீண்டும் x திசையின் செயல்பாடு ஆகும் மேலும் உந்த எல்லை அடுக்கு எவ்வாறு வரையறுக்கப்பட்டது என்பதைப் போலவே இது வரையறுக்கப்படுகிறது 99 சதவீத வேகம் என்று நாங்கள் கூறினோம் அதேபோல் இங்கே Ts T ஐ Ts T∞ க்கு சமமாக இருக்க வேண்டும் என்று வரையறுக்கலாம் எனவே இங்கு மேற்பரப்பின் வெப்பநிலை முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை கவனத்தில் கொள்ளவும் உந்த எல்லை அடுக்கைப் போலல்லாமல் தட்டையான தட்டு நகரவில்லை எனவே அந்த மேற்பரப்பின் வேகம் 0 எனவே இங்கே அனைத்தும் தட்டையான தட்டின் வெப்பநிலையைப் பொறுத்தது எனவே அளவிடக்கூடிய அளவுகளைப் பொறுத்து எல்லாவற்றையும் அளவிட வேண்டும் எனவே அளவிடக்கூடிய அளவு ஏற்கனவே இங்கே செதுக்கப்பட்டுள்ளது என்பதை நினைவில் கொள்ளவும் மேலும் வெப்பச்சலனத்தின் அனைத்து வகையான அம்சங்களையும் நாம் விவாதிக்கும்போது இவற்றில் பலவற்றைப் பார்க்கப் போகிறோம் எனவே இப்போது நாம் ஒரு உராய்வு குணகத்தை உருவகப்படுத்த வேண்டும் வெப்ப போக்குவரத்து குணகம் என்று அழைக்கப்படுவதை வரையறுக்க வேண்டும் இதை எப்படி கண்டுபிடிப்பது நாம் ஒரு ஒப்பீடு செய்ய முடியுமா எனவே வேக வெப்பம் மற்றும் வெகுஜன போக்குவரத்து இவை அனைத்தும் ஒரே மாதிரியான செயல்முறைகள் என்று நான் சொன்னேன் உராய்வு குணகத்தை எவ்வாறு பெறுவது வெட்டு அழுத்தத்தை சொன்னேன் அதன் மந்தநிலை சரி எனவே இது மந்தநிலையால் வகுக்கப்படும் வெட்டு அழுத்தம் இதற்கு சமமானதாக என்ன இருக்க வேண்டும் ஃப்ளக்ஸ் வகுக்கப்படுகிறது எனவே அதைப் பார்ப்பதற்கான வழி நான் இடைமுகத்தை எடுத்துக்கொள்கிறேன் என்று வைத்துக்கொள்வோம் எனவே இது எனது இடைமுகம் எனவே அந்த மேற்பரப்பின் மேல் ஒரு திரவ துகள் என்னிடம் உள்ளது இப்போது நான் இடைமுகத்தில் திரவ கட்டத்தில் ஒரு ஆற்றல் சமநிலையை எழுதுகிறேன் எனவே தட்டையான தட்டில் இருந்து திரவத்திற்கு உண்மையில் கடத்தப்படும் எந்த வெப்பமும் கடத்தல் வழியாக கொண்டு செல்லப்படுகிறது இந்த துகள்களின் வேகம் 0 என்று சொன்னோம் எனவே கடத்தல் காரணமாக போக்குவரத்து ஏற்படுகிறது எனவே அந்த இடத்திலுள்ள ஃப்ளக்ஸ் h ஐ Ts - T டின்ஃபினிட்டிக்கு சமமாக இருக்க வேண்டும் என்ற நியூட்டனின் விதியின்படி காணலாம் இது பரவலான ஃப்ளக்ஸ் என்றால் என்ன மேற்பரப்பிலிருந்து வெளியேறி திரவத்திற்குச் செல்லும் வெப்பத்தின் எந்தப் பாய்ச்சலும் அந்த இடத்தில் உண்மையில் பரவும் வெப்பத்தின் அளவிற்குச் சமமாக இருக்க வேண்டும் கவனமாக இருங்கள் -ksin மிகவும் முக்கியமானது அதாவது விஷயங்கள் சரியாக நகரவில்லை என்று நீங்கள் கருதினால் இப்போது அது இரு பரிமாண சிக்கலாக உள்ளது அங்கு வெப்பநிலையின் சாய்வு இரு திசைகளிலும் உள்ளது எனவே அது வெறுமனே திரவத்தை சூடாக்குவது மட்டுமல்லதிரவத்தின் வெப்பநிலையும் மாறுகிறது எனவே அதுவும் வெப்பமடைகிறது எனவே இது திரவத்தை சூடாக்குவதற்கும் வெப்பநிலையை அதிகரிப்பதற்கும் மட்டும் வழிவகுக்கவில்லை ஒரு திடப்பொருளின் விஷயத்தில் நாம் கருதுவதைப் போலல்லாமல் இது தூய்மையான கடத்துதலாகும் இங்கு திரவத்தின் வெப்பநிலையும் மாறுகிறது எனவே திரவ ஓட்டத்தில் இரு திசைகளிலும் வெப்பநிலை சாய்வு உள்ளது எனவே கடத்தப்படும் வெப்பம் எதுவாக இருந்தாலும் திரவத்தை சூடாக்கப் பயன்படுத்தப்படுகிறது என்று நீங்கள் கருத முடியாது இது சரியான அனுமானம் அல்ல ஏனெனில் இங்கு ஒரு வெப்பச்சலனம் உள்ளது இது திரவத்தின் திறனில் தூய்மையான அதிகரிப்பு அல்ல எனவே லோக்கல் ஃப்ளக்ஸ் h Ts T∞ இந்த சமநிலையானது எல்லையில் மட்டுமே இருக்கும் அங்கு திசைவேகம் இடைமுகத்தில் 0 மட்டுமே இடைமுகத்தில் திசைவேகம் 0 திட மற்றும் திரவம் இடைமுகத்தில் சரியாக அமர்ந்திருக்கும் துகள்களுக்கு இடையில் எந்த சறுக்கலும் இல்லை என்பதைக் கவனிப்பதால் இதைச் செய்ய முடிகிறது எனவே வெப்பச்சலனக் குறிப்பை நாங்கள் புறக்கணிக்கவில்லை நான் அதை y0 க்கு சமம் என்று சொன்னேன் எனவே துகள்கள் ஓய்வில் உள்ளன எனவே வெப்பச்சலனம் இங்கு எந்தப் பங்கையும் வகிக்கவில்லை என்று சொல்ல முடிகிறது திரவத்தை பம்ப் செய்வதன் காரணமாக மொத்த இயக்கம் உள்ளது அது உண்மையில் வெப்பப் போக்குவரத்து மற்றும் வெப்பச்சலன முறைக்கு வழிவகுக்கிறது உண்மையில் இது வெப்பநிலை சாய்வுக்கு வழிவகுக்கிறது எனவே இங்கிருந்து வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தை kf என எழுதலாம் திரவத்தின் கடத்துத்திறன் திடமானதல்ல என்பதை நினைவில் கொள்க எல்லையில் உள்ள திடப்பொருளில் இருந்து வெப்பப் போக்குவரத்தை நாங்கள் பார்க்கிறோம் இடைமுகத்தில் திரவ கட்டத்தில் பரவுவதால் அது கொண்டு செல்லப்படுகிறது எனவே இது இடைமுகத்தில் பரவக்கூடிய ஃப்ளக்ஸ் ஆகும் எனவே இது இடைமுகத்தில் திரவ கட்டத்தில் பரவக்கூடிய ஃப்ளக்ஸ் ஆகும் ஆம் திடப்பொருளின் உள்ளே உள்ள ஃப்ளக்ஸ் சமநிலையை நான் எழுதினால் அது சரியாக இருக்கும் ஏனென்றால் என்பது வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தின் வெப்பநிலைச் சாய்வுக்குச் சமமாக இருக்க வேண்டும் சரி ஆனால் அது ஒரே மாதிரியாக இல்லை என்று நீங்கள் கருதினால் தட்டையான தட்டுக்குள் ஒரே மாதிரியான வெப்பநிலையை எவ்வாறு பராமரிப்பது என்பது எனக்குத் தெரியும் ஆனால் அது ஒரே மாதிரியாக இல்லை என்றால் உள்ளே உள்ள சாய்வுகளை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும் எப்படி இருந்தது ஃப்ளக்ஸ் அவை சமமானவை இது திடமான கட்டத்தில் க்கு சமமாக இருக்கும் அது சமமாக இருக்கும் சாய்வு வேறுபட்டதாக இருக்கும் கவனமாக இருங்கள் கடத்துத்திறன் வேறுபட்டது எனவே சாய்வு வேறுபட்டதாக இருக்கும் ஆனால் ஃப்ளக்ஸ் சமமாக இருக்கும் இல்லை எந்த சாய்வுகளும் சமமாக இருக்காது ஏனெனில் இவை முற்றிலும் வேறுபட்ட பொருள்கள் நான் அப்படிச் சொன்னால் மன்னிக்கவும் எனவே சாய்வு இரண்டு வெவ்வேறு கட்டங்களில் சமமாக இல்லை ஏனெனில் அவற்றின் பண்புகள் வேறுபட்டவை கடத்துத்திறன் வேறுபட்டவை எனவே சாய்வுகள் சமமாக இருக்க முடியாது அவை ஒருவருக்கொருவர் தொடர்பு கொண்டாலும் அவற்றின் பண்புகள் வேறுபட்டவை எனவே சாய்வுகள் சமமாக இருக்க முடியாது சமமாக இருப்பது ஃப்ளக்ஸ் ஆகும் எனவே கடத்துத்திறன்களில் என்ன வித்தியாசம் இருந்தாலும் ஃப்ளக்ஸ் ஒன்றுக்கொன்று சமமாக இருக்க சாய்வு மூலம் ஈடுசெய்யப்படும் எனவே இடைமுகத்தில் உள்ள இந்த வெப்ப சமநிலையின் அடிப்படையில் வெப்பப் போக்குவரத்து குணகத்தை இவ்வாறு எழுதலாம் எனவே இது வெப்பப் போக்குவரத்து குணகத்திற்கான வரையறையாகும் எனவே இதுவரை நாம் தாராளமாக வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைப் பயன்படுத்துகிறோம் ஆனால் வெப்பப் போக்குவரத்துக் குணகத்தைக் கண்டறிய இதுவே சரியான வழியாகும் இது திரவத்தின் கடத்துத்திறன் இது திடப்பொருளின் கடத்துத்திறன் அல்ல எனவே நாம் வெப்பப் போக்குவரத்துப் பாய்வை சமன் செய்கிறோம் இது திடப்பொருளை விட்டு வெளியேறும் மற்றும் திரவ நிலைக்குச் செல்லும் வெப்பப் பாய்வை இடைமுகத்தில் பரவும் திரவத்தால் நடத்தப்படும் ஃப்ளக்ஸ் ஐ சமன் செய்கிறோம் ஏனெனில் இதன் வேகம் 0 உறுதியான நிலையான நிலை என்பது அது பாயவில்லை என்று அர்த்தமல்ல திரவங்கள் ஒரே மொத்த வேகத்தில் நகரும் இடத்தில் நீங்கள் நிலையான வேகத்தைக் கொண்டிருக்கலாம் எனவே ஒரு நிலையான நிலையில் ஒரு எளிய 1d ஸ்லாபிற்கு கூட ஒரு நேரியல் சுயவிவரத்தை நாங்கள் கொண்டிருந்தோம் வெப்பநிலை நிலையானது அல்ல இது வெப்பநிலை சுயவிவரம் இது நிலையானது எனவே நிலையான நிலையில் இருக்கும் போது சாய்வு 0 ஆக இருக்க வேண்டிய அவசியமில்லை நிச்சயமாக ஒரு அமைப்பில் சாய்வு 0 ஆக இருக்கலாம் ஆனால் அது எப்போதும் இருக்க தேவை இல்லை வேறு ஏதேனும் கேள்வி எனவே செறிவு எல்லை அடுக்கை வரையறுக்கும் அதே பாணியில் வெகுஜன போக்குவரத்திற்கு இணையாக ஒருவர் செய்யலாம் எனவே என்னிடம் ஒரு தட்டையான தட்டு உள்ளது அங்கு சில இனங்களின் செறிவு CAS மற்றும் உங்களிடம் மொத்த ஸ்ட்ரீம் உள்ளது திரவ வேகம் முடிவிலி மற்றும் இனங்களின் செறிவு ஒரு முடிவிலி மற்றும் உங்களுக்கு ஒரு செறிவு எல்லை அடுக்கு உள்ளது CA இன்ஃபினிட்டியை விட CAS பெரியது என்று நான் கருதினால் சுயவிவரங்கள் மிகவும் ஒத்ததாக இருக்கும் எனவே எல்லை அடுக்கில் நீங்கள் எதிர்பார்க்கும் சுயவிவர செறிவு இதுவாகும் அது ஒரு வகையான செறிவு சுயவிவரம் எனவே வெப்பப் போக்குவரத்தில் நாம் பேசும் பல விஷயங்கள் மிகவும் ஒத்ததாக இருப்பதை நீங்கள் உடனடியாகக் காணலாம் சுயவிவரம் ஒரே மாதிரியாக இருப்பதால் சாய்வு ஒத்ததாக இருப்பதால் செயல்முறையே ஒத்திருக்கிறது எனவே எல்லை அடுக்கு தடிமனை நான் டெல்டாக் என்று அழைத்தால் அதை வரையறுக்கலாம் எனவே டெல்டாக் என்பது அதே வரையறை வேறு எதுவும் இல்லை மற்றும் இடைமுகத்தில் நிறை சமநிலையை எழுதினால் வெப்பப் போக்குவரத்து குணகத்தை என்னால் வரையறுக்க முடியும் hm சமமாக என்ன இருக்கும் ஆமாம் இந்த வெளிப்பாடு என்னவாக இருக்கும் பரவல் இது D எனவே அதுவே சமபந்தி எதிர் பரவல் எனவே இரண்டு இனங்கள் போகிறது ஒரு இனம் அதிகமாக இருக்கலாம் என்று சொன்னேன் எனவே இது சமபந்தி எதிர் பரவல் DAB ஆகும் எனவே வெகுஜன போக்குவரத்து குணகத்திற்கான வரையறை இதுவாகும் எனவே இன்று நாம் கற்றுக்கொண்ட முக்கியமான செய்தி என்னவென்றால் போக்குவரத்து ஒரு கட்டத்தில் இருந்து மற்றொரு கட்டத்திற்கு நகர்ந்தால் வெப்பப் போக்குவரத்து மற்றும் வெகுஜன போக்குவரத்து செயல்முறைகள் உண்மையில் மிகவும் ஒத்ததாக இருக்கும் எனவே ஒரு கட்டத்தில் வெப்பச்சலனம் உள்ளது எனவே வெப்பப் பரிமாற்றி மற்றும் வெகுஜன போக்குவரத்து செயல்முறை ஒருவருக்கொருவர் மிகவும் ஒத்திருக்கிறது உண்மையில் அடுத்த விரிவுரையில் மாதிரி சமன்பாடுகளை எழுதும் போது மாதிரி சமன்பாடுகள் ஒருவருக்கொருவர் மிகவும் ஒத்திருப்பதை நீங்கள் காண்பீர்கள் எனவே குணாதிசய செயல்முறையும் மிகவும் ஒத்ததாக இருக்கும்